அனைவருக்கும் வணக்கம் இந்த சொற்பொழிவில் பேரிடர் மீட்பு மற்றும் அதிலிருந்து மீண்டு வருவது எப்படி என்பதைப் பற்றி பார்ப்போம் நான் கியோட்டோ யுனிவர்சிட்டியில் உள்ள டிசாஸ்டர் பிரேவென்ஷன் ரிசர்ச் இன்ஸ்ட்யூட் ஐ சேர்ந்த சிவஜோதி சமதர் இந்த சொற்பொழிவில் பேரழிவு அபாயத்தின் மூன்று முக்கிய கூறுகளை பற்றி பார்ப்போம் அவை ஆபத்து வெளிப்பாடு மற்றும் பாதிப்பு vulnerability பேரழிவு அபாயத்தின் முக்கிய அம்சங்களை கூறும் சில தத்துவார்த்த யோசனைகளை எடுத்துக்காட்டுடன் பார்ப்போம் இது உத்தரகாண்டில் உள்ள நோக்கி என்னும் இடம் என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள் இது சுற்றுலாத்தலமாக இருக்கலாம் வருகிற மக்கள் இங்கே இருக்கக்கூடிய விசித்திரமான கல்லை பார்க்கிறார்கள் இது ஆபத்தானதா இது மக்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்று தோன்றுகிறதா இதனை பேராபத்து என்று கருதுகிறீர்களா இந்த மலையடிவாரத்தில் ஒரு மனிதன் இருக்கிறான் என்றால் அது முன்பைவிட ஆபத்தானது என்று நினைக்கிறீர்களா அடுத்த ஸ்லைடை பாருங்கள் இப்பொழுது இங்கு மழை பெய்தால்அந்த மனிதனை தாக்கும் வாய்ப்பு அதிகம் உள்ளது ஆகவே இது ஆபத்தான ஒன்றாகும் அதுவே இந்த மழையில் எந்த மனிதனும் இல்லாதபோது இந்த கல் காட்டில் உருண்டு விழுந்தால் அது ஆபத்தானது என்று நினைக்கிறீர்களா இமயமலையில் பனிச்சரிவு நிலச்சரிவு ஆகியவை ஏற்பட்டால் அதனை பேராபத்து என்று நாம் கருதுவோமா தூரத்தில் உள்ள மலைப் பகுதிகளை போல் இல்லாமல் இங்கு மக்கள் வாழ்கிறார்கள் மலையின் மேல்பகுதியை காட்டிலும் மலை அடிவாரம் மிகவும் ஆபத்தானது ஏனென்றால் இங்கு அதிக மக்கள் வசிக்கிறார்கள் அதிக குடியேற்றங்கள் இருக்கும்பொழுது அதிக அக்கறை கொள்கிறோம் இந்த நிலச்சரிவு இரவு நேரத்தில் நடக்கிறது என்றால் இதே நிலச்சரிவு பகலில் ஏற்பட்டால் நமக்கு வேறுவிதமான கவலைகளும் அந்த ஆபத்துக்களை மதிப்பிடுவதற்கு வேறுவிதமான வழிகளும் உள்ளன பகல் நேரத்தை ஒப்பிடுகையில் இரவு நேரம் மிகவும் ஆபத்தானது என்று நாம் கருதுகிறோம் ஏனென்றால் அப்போது மக்கள் தங்கள் வீட்டில் உறங்கிக் கொண்டிருப்பார்கள் ஆனால் பகலில் அவர்கள் வேலை செய்வதற்காக சென்று விடுகிறார்கள் அதனால் வீட்டில் உறங்குவதில்லை அந்த காரணத்தினால் அவர்கள் அதிக ஆபத்திற்கு உள்ளாக மாட்டார்கள் இதே நிகழ்வு நகர்புறத்தில் நடந்தால் என்ன ஆகும் இந்த உதாரணத்தின் மூலம் ஆபத்து வெளிப்பாடு மற்றும் பாதிப்பு இவற்றின் அர்த்தம் என்ன என்பதை உணர்த்தவே நான் முயற்சிக்கிறேன் இதை ஆபத்து என்று கருதுகிறீர்களா மிகவும் ஆபத்தானது தான் இந்த மூன்றும் மூலக்கூறுகளும் ஆபத்தை எவ்வாறு விவரிக்கின்றன என்று பார்ப்போம் இது ஒரு விதமான பேரழிவு ஆபத்து இந்த மூன்று படங்கள் உள்ளன இடது பக்கம் உள்ள படத்தை பாருங்கள் மக்களோ அல்லது எந்த குடியேற்றங்களும் இல்லாத ஒரு இடத்தில் இந்த நிலச்சரிவு ஏற்படுகிறது இது மிகவும் குறைந்த ஆபத்து கொண்டது அதுவே இன்னொரு இடத்தில் மக்கள் இருக்கிறார்கள் ஆனால் அதிக அளவில் இல்லை இருப்பினும் முந்தையப் படத்தில் உள்ளதை காட்டிலும் இது மிகவும் ஆபத்தானது மேலும் பேரழிவு தரக்கூடியது வலது புறத்தில் உள்ள படத்தை பார்த்தால் அது நகரத்தில் உள்ள ஒரு இடம் இங்கு பேராபத்தை உருவாக்கிய நிலச்சரிவு ஏற்பட்டது அதனால் மிக அதிகமான இழப்புகள் ஏற்பட்டன இங்கு மழை பெய்தாலோ அல்லது பூகம்பம் ஏற்பட்டாலோ அது இந்த பகுதியை தாக்கும் அதனால் அந்தக் கல் கீழே விழும் எனவே அது ஆபத்தானதாக கருதப்படுகிறது பூகம்பம் நிலச்சரிவு அதிக மழை ஆகியவை எதிர்காலத்தில் அச்சுறுத்தல்களை தூண்டக்கூடிய மற்றும் வேறுபட்ட தோற்றங்களை கொண்ட மறைந்த நிலைமைகள் ஆகும் ஆபத்து என்பது சேதப்படுத்தும் நிகழ்வுகள் அல்லது எதிர்காலத்தில் அச்சுறுத்தல்களை தூண்டக்கூடிய மற்றும் வேறுபட்ட தோற்றங்களை கொண்ட மறைந்த நிலைமைகளை உடைய மனித செயல்பாடுகளாக இருக்கலாம் ஆனால் இது காயம் சொத்து சேதம் சமூக மற்றும் பொருளாதார சீர்குலைவு மற்றும் சுற்றுச்சூழல் சீரழிவு மற்றும் உயிர் இழப்பை ஏற்படுத்தக்கூடும் ஆகவே ஆபத்து என்பது எதிர்காலத்தில் வாழ்க்கை இழப்பு காயம் சொத்து சேதம் சமூக மற்றும் பொருளாதார சீர்குலைவு ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் அல்லது மனித செயல்களாக கொள்ளலாம் இயற்கையான செயல்முறை அல்லது உயிர்க்கோளத்தில் நிகழும் நிகழ்வுகளிலிருந்து தூண்டப்படும் இயற்கையான ஆபத்துகள் உள்ளன அவை பேரழிவுகளை ஏற்படுத்தக் கூடியவைகளாக கருதப்படுகிறது இயற்கை இடர்பாடுகளைஅவற்றின் புவியியல் நீர் வானிலை மற்றும் உயிரியல் தோற்றத்திற்கு ஏற்ப வகைப்படுத்தப்படலாம் இப்பொழுது நாம் தோற்றங்கள் மற்றும் அதன் நிகழ்வுகளை பார்ப்போம் முதலில் நாம் நீர் வானிலை ஆபத்தின் தோற்றத்தைப் பார்ப்போம் மேலும் இதனால் ஏற்படும் நிகழ்வுகள் வெள்ளம் குப்பைகள் மற்றும் மண் பாய்ச்சல்கள் வெப்பமண்டல சூறாவளிகள் புயல் எழுச்சி காற்று மழை மற்றும் பிற கடுமையான புயல்கள் மின்னல் மேலும் வறட்சி பாலைவனமாக்கல் வனப்பகுதி தீ வெப்பநிலை உச்சநிலை மணல் புயல் அல்லது அதிக பனிச்சரிவுகள் ஆகியவை இவை யாவுமே என் நீர் வானிலை ஆபத்துக்கள் ஆக கருதப்படுகின்றன அடுத்ததாக புவியியல் அபாயங்கள் பற்றி பார்ப்போம் இவை இயற்கையான பூமி செயல்முறை அல்லது நிகழ்வுகளாக கருதப்படுகின்றன அவை எண்டோஜெனஸ் தோற்றம் அல்லது டெக்டோனிக் அல்லது வெகுஜன இயக்கம் போன்ற வெளிப்புற தோற்றம் ஆகியவற்றின் செயல்முறைகளை உள்ளடக்கியது இப்பொழுது புவியியல் அபாயங்களின் நிகழ்வுகளை பார்ப்போம் பூகம்பம் சுனாமி எரிமலை செயல்பாடு உமிழ்வு மேற்பரப்பு சரிவு புவியியல் தவறு செயல்பாடு வெகுஜன இயக்கம் நிலச்சரிவு பாறை சரிவுகள் திரவமாக்கல் இவை அனைத்தும் புவியியல் ஆபத்துகளாக கருதப்படுகின்றன அடுத்ததாக உயிரியல் அபாயங்கள் பற்றி பார்ப்போம் அவற்றில் சில தொற்றுநோய்கள் அல்லது சில வகையான விலங்கு மாசுபாடுகள் அல்லது விரிவான தொற்றுநோய்கள் இவை அனைத்தும் உயிரியல் ஆபத்துகளாக கருதப்படுகின்றன பேரழிவுகள் மற்றும் சில சுற்றுச்சூழல் சீரழிவுகள் மூலம் சில தொழில்நுட்ப அபாயங்கள் ஏற்படக்கூடும் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் பூகம்பம் ஏற்பட்டால் அல்லது எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை சூடாக்கினால் அது தொழில்நுட்ப அபாயங்களையும் ஏற்படுத்தும் அல்லது ஒருவேளை கன உலோகங்கள் அல்லது அபாயகரமான பொருட்கள் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டால் அதுவும் தொழில்நுட்ப அபாயம் ஆகவே கருதப்படும் இயற்கை பேரழிவுகளில் ஏற்படும் ஆபத்துகளைப் பற்றி ஒரு சுருக்கமான யோசனையை உங்களுக்கு வழங்குவதற்காக இதனைக் கூறுகிறேன் இவற்றைப் பற்றி நாம் விரிவாக விவாதிக்கப் போவதில்லை ஆனால் நமக்கு சுற்றுச்சூழல் சீரழிவுகளும் ஏற்படுகின்றன இயற்கை ஆபத்துகளின் பரவலைக் காட்டும் வரைபடம் இவைபோன்ற கூடுதல் வரைபடங்களைப் பார்ப்போம் 1975 முதல் 2001 வரை இது நாடு மற்றும் நிகழ்வுகளின் வகைகளால் இயற்கை பேரழிவுகளின் பரவல் ஆகும் அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம் வெவ்வேறு நாடுகளில் வெவ்வேறு வகையான பேரழிவுகள் அல்லது ஆபத்துகள் மற்றும் பேரழிவுகளின் பரவல் ஆகியவற்றை பார்த்தால் அதிகம் பாதிக்கப்பட்ட மற்றும் கொல்லப்பட்ட மக்கள் குறைந்த வருவாய் உடைய நாடுகளை சேர்ந்தவர்கள் அதேபோல் அதிக வருவாய் உடைய நாடுகளை சேர்ந்த மக்கள் மிகவும் குறைவாக பாதிக்கப்படுகிறார்கள் எனவே நாடுகள் சமூகங்கள் மற்றும் மக்கள் ஏழைகள் ஆனால் அவர்கள் வளர்ந்த வளமான நாடுகள் சமூகங்கள் மற்றும் மக்களைவிட அதிகம் பாதிக்கப்படுகின்றனர் குறைந்த வருவாய் உடைய நாடுகளில் அவர்கள் பெரும்பாலும் வறட்சி மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்படுகின்றனர் குறைந்த நடுத்தர வருவாய் குழு நாடுகளை கருத்தில் கொண்டு பார்த்தால் அவர்கள் பெரும்பாலும் வெள்ளத்தால் பாதிக்கப்படுவதை நாம் உணரலாம் வெள்ளத்திற்கும் தொற்று நோய்களுக்கும் மனித இழப்புகளை ஏற்படுத்தியதில் பெரும் பங்கு உண்டு பேரழிவு மீட்பு மற்றும் பேரழிவு இடர் மேலாண்மை ஆகியவற்றை பற்றி பேசும்பொழுது நாம் ஆபத்துக்களின் பண்புகள் அல்லது அம்சங்கள் ஆகியவற்றை கருத்தில் கொள்வது அவசியம் முதலாவது ஆபத்தின் அதிர்வெண் அதாவது இந்த நிகழ்வு எவ்வளவு அடிக்கடி நிகழக்கூடும் என்பதை குறிப்பது இரண்டாவது காலம் அது நடந்தபோது அது எவ்வளவு காலம் தொடர்ந்தது மூன்றாவது அளவு அது நடந்த பகுதியின் அளவு அது நடந்தது கிராமத்திலா அல்லது ஒரு நகரத்திலா எந்த அளவிற்கு அது எந்த புவியியல் பகுதியை உள்ளடக்கியது இதுபோன்ற பல ஆபத்து கூறுகளை பேரழிவு இடர் மேலாண்மையில் கருத்தில் கொள்ள வேண்டும் தொடங்கும் வேகம் ஒரு முக்கியமான அம்சமாகும் உதாரணத்திற்கு நாம் வெள்ளத்தை எடுத்துக்கொண்டால் அது திடீரென எந்த அறிவிப்பும் இன்றி மிக வேகமாக வந்து விடுகிறது ஆனால் சூறாவளியை எடுத்துக்கொண்டால் அது மிகவும் மெதுவான செயல்முறை ஏனெனில் அதனை கணிப்பதற்கு நம்மை தயார் செய்து கொள்வதற்கு சிறந்த ஆரம்ப எச்சரிக்கை அமைப்பு உள்ளது மேலும் நமக்கு அதற்கான நேரமும் உள்ளது ஆனால் பூகம்ப காலத்தில் நமக்கு அதிக நேரம் கிடையாது ஏனெனில் அது திடீரென ஏற்படுகிறது அல்லது திடீர் வெள்ளத்தை எடுத்துக்கொண்டால் அதிலும் நமக்கு குறைவான நேரமே உள்ளது பேரழிவு இடர் மேலாண்மை குறித்து சிந்திக்கும் பொழுது தொடங்கும் வேகம் என்பது மிக முக்கியம் என்று பார்த்தோம் அடுத்ததாக இடஞ்சார்ந்த சிதறல் அதாவது குறிப்பிட்ட நிகழ்வால் பாதிக்கப்படக்கூடிய பகுதி அதுபோலவே தற்காலிக இடைவெளியும் அவசியம் எந்த நேரத்தில் எப்போது அது நடக்கிறது அவை சீரற்றவையா அவை தொடர்ச்சியான செயல்பாட்டில் ஒரு சுழற்சி செயல்பாட்டில் நிகழ்கின்றனவா அல்லது அவை ஒரு முறை நிகழ்வுகளா இவை அனைத்தும் ஆபத்துகளை கையாளும்போது கருத்தில் கொள்ளவேண்டிய முக்கியமான அம்சங்களாகும் உதாரணத்திற்கு நாம் பூகம்பத்தை எடுத்துக்கொள்வோம் அது பூமியின் மேலோட்டத்தின் டெக்டோனிக் தகடுகளின் எல்லைகளில் உருவாகக்கூடியது இது ஒருவகையான ஆபத்து மேலும் இந்த ஆபத்தான காரணிகள் மேன்மேலும் ஏற்பட்டுக்கொண்டே இருக்கும் போது இந்த தகடுகள் ஒன்றோடொன்று அருகில் வருவதை நாம் காணலாம் மேலும் அதனால் அழுத்தம் உண்டாகி பூகம்பம் உருவாகிறது இது ஒரு சாதாரண நிகழ்வு சில இடங்களில் உள்ள டெக்டானிக் தகடுகளின் பரவல்களை நீங்கள் காணலாம் இந்த பூகம்ப ஆபத்துகளில் மூன்று செயல்முறைகள் உள்ளன இந்த நிகழ்வுகள் அந்த ஆபத்தை தூண்டக் கூடியவை இரண்டு தகடுகள் ஒன்றோடு ஒன்று மோதும் பொழுது அவற்றால் இமயமலை உருவாகியது அதுபோலவே இரண்டு தகடுகள் மோதும் பொழுது அவை பூகம்பத்தை உருவாக்குகின்றன மற்றொன்று உட்பிரிவுகள் ஒரு கடல் தட்டு நிலத் தகட்டின் கீழ் சென்று இந்த வகையான பூகம்பத்தை உருவாக்குகின்றன மற்றொன்று வேறுபட்டது இதில் இரண்டு தட்டுகள் விலகிச் செல்லும்போது பூகம்பத்தை ஏற்படுத்தும் ஆபத்துக்களை பற்றி பேசும் பொழுது நம்மால் ஆபத்துக்களை தடுக்க முடியுமா என்று பார்ப்போம் முடியாது ஏனெனில் ஆபத்து என்பது முன்பு இருந்தது இப்போது இருக்கிறது மேலும் எதிர்காலத்தில் இருக்கும் அதனால் அடிப்படையில் நம்மால் ஆபத்துக்களை தவிர்க்க முடியாது நான் முன்பு கூறியதைப் போலவே 1980 முதல் 2005 வரையிலான பேரழிவுகளின் எண்ணிக்கை பார்க்கும் பொழுது வெள்ளமே மிகவும் அழிவுகரமான நிகழ்வு என்று கூறப்படுகிறது 1980 முதல் 2005 வரை ஏற்பட்ட அனைத்து பேரழிவுகளிலும் 35 வெள்ள பேரழிவுகள் ஆகும் புயல் காற்றும் இதில்பெரும் பங்கு அளிக்கிறது பூகம்பம் வெறும் 11 தீவிர வெப்பநிலையும் 11 ஆகவே ஏற்பட்ட பேரழிவுகளில் 90 நீர்நிலை சம்பந்தப்பட்ட பேரழிவுகள் என்பது மிக முக்கியமான கண்டுபிடிப்பு 1980 முதல் 2005 வரை ஏற்பட்ட மனித உயிர் இழப்புகளை பார்த்தால் கிட்டத்தட்ட 70 உயிர் இழப்பு நீர் வானிலை காரணிகளுடன் தொடர்புடையது என்பதை நாம் காணலாம் ஆகவே நீர் வானிலை பேரழிவுகள் மிகவும் ஆபத்தானவை அதிலும் வளரும் மற்றும் வளர்ச்சி அடையாத நாடுகள் இவற்றால் பெரும் பாதிப்புக்கு ஆளாகின்றன 28 வறட்சியே 28 மனித இழப்புக்கு காரணம் என்பதை நாம் காணலாம் 1980 முதல் 2005 வரையிலான இயற்கை பேரழிவுகளின் பிராந்திய வினியோகத்தை பாருங்கள் இவற்றில் வெள்ளம் 9 பூகம்பம் 14 மட்டுமே பேரழிவுகளைப் பற்றி பேசும்போது ஆசியா மிகப்பெரிய பேரழிவின் மூலங்களில் ஒன்றாகும் வேறு எந்த பிராந்தியத்துடன் ஒப்பிடும்போது இது ஹாட்ஸ்பாட்டில் ஒன்றாகும் அதிலும் வெள்ளம் மற்றும் வறட்சி போன்ற நீர் வானிலை காரணிகளே அனைத்து பேரழிவுகள் மற்றும் பேரழிவு பாதிப்புகளில் பெரும் பங்கைக் கொண்டுள்ளன 1991 முதல் 2002 வரை பேரழிவுகளின் வளர்ச்சியை இங்கே காணலாம் இது அனைத்து கண்டங்களிலும் குறிப்பாக ஆசியாவில் அதிகரித்து வருகிறது 1990 மற்றும் 2002 ஆம் ஆண்டுகளில் ஆசியாவில் இந்த பேரழிவுகள் உண்மையில் மேலும் மேலும் பதிவாகியுள்ளன மேலும் அதிகமான மனித இழப்புகள் மற்றும் சொத்து சேதங்கள் பதிவாகியுள்ளன என்பதை நீங்கள் காணலாம் வெள்ளம் அதிகரித்து வரும் நிகழ்வுகளின் எண்ணிக்கை புயலும் அதிகரித்து வருகிறது பூகம்பம் 1950 முதல் 2005 வரை கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக இருக்கிறது என்பதை 1950 முதல் 2005 வரை உள்ள இந்த விளக்கப் படத்தில் காணலாம் நம்மால் மிகப் பெரிய வேறுபாடுகளைக் காண முடியாது ஆனால் மற்ற பேரழிவுகள் மிக அதிகமாக அதிகரித்து வருவதை நீங்கள் காணலாம் ஆபத்துகளைப் பற்றி பேசும் பொழுது இந்த நிலச்சரிவோ அல்லது இந்த கல்லோ பெரும் மழை அல்லது பூகம்பத்திற்கு உள்ளாகும் போது இது மனித காயம் அல்லது இழப்பு அல்லது சொத்து சேதத்தை ஏற்படுத்த சில சாத்தியங்களைக் கொண்டிருக்கலாம் அது ஏற்படக்கூடும் ஆனால் அது ஏற்படும் என்று அவசியமில்லை பனிச்சரிவு களோ அல்லது நிலச்சரிவுகளும் இமயமலையில் ஏற்பட்டால் நாம் அதற்காக வருத்தப்பட மாட்டோம் நான் முன்பு கூறியதைப் போலவே இமயமலையில் பனிச்சரிவு ஏற்பட்டாலோ அல்லது நிலச்சரிவு ஏற்பட்டாலோ நான் பெரிதாக கண்டுகொள்வதில்லை அது ஏன் மும்பையில் நிலச்சரிவு ஏற்பட்டாலோ டெல்லியில் நிலச்சரிவு ஏற்பட்டது நான் மிகவும் வருத்தப்படுகிறோம் ஆனால் இமயமலையில் நிலச்சரிவு ஏற்பட்டால் நாம் அதற்காக வருத்தப் படுவதில்லை அதேபோல் ஆழ் கடலில் பூகம்பம் ஏற்படும் பொழுது நாம் அதற்காக வருத்தப் படுவதில்லை ஆனால் நாம் வசிக்கும் இடத்திற்கு சுனாமி வந்த பிறகு மட்டுமே அதைப்பற்றி கவலைப்படுகிறோம் பேரழிவு இடர் மேலாண்மை குறித்த பேசும்பொழுது இவற்றையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் அது வெறும் நிலமாகவோ அல்லது காடாகவோ இல்லாமல் அங்கு சில மக்கள் வேலை செய்கிறார்கள் என்றால் அப்பொழுது நாம் அதற்காக வருத்தப்படுவோமா இங்கு மழை பெய்தால் அதனால் நிலச்சரிவு ஏற்பட்டு அது அங்கிருந்த மனிதனைத் தாக்கும் மேலும் அவனுக்கு காயம் மற்றும் சொத்து இழப்பு ஏற்படும் ஆகவே நான் இப்போது இந்த மனிதனைப் பற்றி கவலைப்பட வேண்டும் ஆனால் அவன் இந்த இடத்தில் முன்பு இல்லை ஆகையால் அதனை கருத்தில் கொள்ளவில்லை இந்த மனிதன் இங்கு இருப்பதை நாம் முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டும் ஒரு மனிதன் மட்டுமல்ல இந்த இடத்தில் நமக்கு அதிக குடியேற்றங்களோ அதிக வீடுகளோ அதிக மக்களோ இருந்தால் நாம் அதிக அக்கறை கொள்ள வேண்டும் ஏனெனில் எளிய காரணம் என்னவென்றால் அதிகமான மக்கள் மற்றும் குடியிருப்புகள் வீடுகள் கட்டிடங்கள் உள்ளன மக்கள் உள்கட்டமைப்பு வீட்டுவசதி உற்பத்தி திறன் மற்றும் அபாயகரமான பகுதிகளில் அமைந்துள்ள பிற உறுதியான மனித சொத்துக்களின் நிலைமை இவற்றையே நாம் வெளிப்பாடு என்கிறோம் இந்த நிலச்சரிவை ஆபத்தானது என்று நாம் கருதுகிறோம் ஏனென்றால் மக்கள் சொத்துக்கள் கட்டிடங்கள் உள்கட்டமைப்புகள் ஆகியவை அந்த அபாயத்திற்கு ஆளாகின்றன இந்த மக்கள் இந்த வீடுகள் இல்லை என்றால் ஆபத்து பேரழிவுகள் குறித்து நாம் கவலைப்படுவதில்லை எனவே எத்தனை பேர் வெளிப்படுத்தப்படுகிறார்கள் யார் வெளிப்படுத்தப்படுகிறார்கள் என்பவை பேரழிவு இடர் நிர்வாகத்தில் முக்கியம் வெளிப்பாட்டைப் பற்றி நாம் பேசும்போது வெளிப்பாட்டின் ஒரு முக்கிய அங்கம் நகரத்தின் அளவு அல்லது குடியேற்றங்கள் மற்றும் இந்த ஆபத்து எங்கு நடக்கும் ஆகியவை அடுத்தது அளவு எத்தனை பேர் அல்லது கட்டமைப்பு அல்லது கட்டிடங்கள் அபாயத்திற்கு ஆளாகின்றன மற்றும் அவர்கள் ஆதரிக்கும் நடவடிக்கைகள் மற்றும் அதன் வகைகள் அவர்கள் விவசாயம் துறைகளில் ஈடுபட்டு உள்ளார்களா வணிகத்துறை அல்லது தொழில் துறையில் ஈடுபட்டு உள்ளார்களா என்பதைப் பொறுத்து வெளிப்பாடு அளவு வேறுபடும் விவசாயத் துறைகளுடன் ஒப்பிடுகையில் அவர்கள் ஒரு தொழில்துறை துறையில் ஈடுபட்டிருந்தால் சிறிய சொத்துக்கள் ஆபத்துக்களுக்கு ஆளாகின்றன மாறுபட்ட தொழில்கள் உள்ள நகரப் பகுதிகளில் கிராமப் பகுதிகளுடன் ஒப்பிடும்போது மக்கள்தொகை அடர்த்தியாக உள்ளன அவர்களின் சொத்துக்களும் கிராமப் பகுதிகளுடன் ஒப்பிடும்போது அதிகமாக குவிந்துள்ளன எந்த வகையான நடவடிக்கைகள் அளவு மற்றும் செயல்பாடுகள் ஒரு குறிப்பிட்ட அபாயத்திற்கு எத்தனை மக்கள் எந்த அளவிற்கு வெளிப்படுகிறார்கள் என்பதையும் வரையறுக்கின்றன ஆபத்து பகலில் நடக்குமா அல்லது மக்கள் வேலை செய்யாதபோது நடக்குமா அல்லது மக்கள் வெளியே வேலை செய்யும்போது நடக்குமா அல்லது மக்கள் வீட்டில் இல்லாதபோது நடக்குமா இவை அனைத்துமே கருத்தில் கொள்ள வேண்டியவை இரவு நேரத்தில் ஒப்பிடுகையில் பகல் நேரத்தில் மிகக் குறைவான மக்களே ஆபத்துக்கு வெளிப்படுகிறார்கள் இரவு நேரங்களில் மக்கள் முழங்குகிறார்கள் மேலும் அவர்கள் மிகவும் ஆபத்தான பகுதிகளுக்கு அருகில் உள்ளார்கள் அதனால் அவர்கள் அதிகம் ஆபத்திற்கு உள்ளாகிறார்கள் அதேபோல கிராமங்களை நகரங்களுடன் ஒப்பிடுகையில் நகர்புறத்தில் உள்ளவர்கள் மற்றும் அவர்களின் சொத்துக்கள் அதிக ஆபத்திற்கு உள்ளாகின்றன எத்தனை பேர் எந்த அளவிற்கு யாரெல்லாம் வெளிப்படுகிறார்கள் என்பது வெளிப்பாட்டின் முக்கிய குறிகாட்டிகள் ஆகும் கட்டிடத்தின் பயன்பாட்டை பொருத்து அதாவது அவை குடியிருப்புகளுக்கு வணிகத்திற்கு அல்லது தொழில்துறை என்பதைப் பொறுத்து எத்தனை மக்கள் எந்த அளவிற்கு எந்த வகையில் ஆபத்துக்கு உள்ளானார்கள் என்பதை கூற முடியும் கட்டிடங்களின் வகைகள் கட்டுமானங்களின் வகை அல்லது கட்டிட உயரம் ஆகியவற்றை பொருத்தும் அவற்றை கூற முடியும் உயரமான கட்டிடம் கட்டிட விளிம்பு அல்லது கட்டிடங்களின் கட்டப்பட்ட தரை பகுதிகள் ஆகியவற்றில் அதிகமான மக்கள் ஆபத்துக்களுக்கு ஆளாகின்றனர் இது ஆக்கிரமிப்பு விவரங்களைப் பொறுத்தது இந்த வீடுகள் மற்றும் கட்டிடங்களின் உரிமையாளர் யார் என்பதை நாம் எடுக்க வேண்டும் ஆபத்துகளுக்கு வெளிப்படுதல் என்பது எத்தனை மக்கள் அல்லது கட்டிடங்கள் அந்த ஆபத்திற்கு வெளிப்பட்டார் என்பதை பொறுத்தது ஆகவே இதனை மக்கள் ஆபத்துக்காலத்தில் வெளிப்படுத்துவார்கள் என்று கூறினால் அது அந்த பேரழிவை விளக்க போதுமானதாக இருக்குமா அதாவது இத்தனை எண்ணிக்கையில் மக்கள் இந்த இடத்திற்கு வழிபட்டார்கள் என்று நான் கூறினால் இந்த ஆபத்து மற்றும் வெளிப்பாடு இவை இரண்டுமே இந்த பேரழிவுகளின் வகை மற்றும் அளவை நிர்ணயித்து விடுமா ஆபத்தை வெளிப்பாடு அளவுடன் பெருக்கினால் பேராபத்தின் அளவை நம்மால் விளக்கமுடியுமா எந்த அளவிற்கு ஆபத்துக்கள் உள்ளன என்பதை எத்தனை மக்கள் அல்லது கட்டிடங்கள் ஆபத்திற்கு வெளிப்பட்டன என்பதை போலவே அவர்களின் பண்புகள் மற்றும் அம்சங்கள் ஆகியவையும் விளக்குகின்றன நிலச்சரிவு ஏற்பட கூடிய அல்லது நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்பு இருக்கக்கூடிய இடத்தில் அதாவது இந்த கிராமத்தில் வாழும் மக்கள் அனைவரும் வயதானவர்கள் அனைவரும் 65 வயதை தாண்டியவர்கள் ஓரிடத்தில் வயதானவர்கள் மட்டுமோ அல்லது குழந்தைகள் மட்டுமே இருந்தால் அவர்கள் கண்டிப்பாக அதிக பாதிப்பிற்கு அதிக வெளிப்பாட்டிற்கு மற்றும் அதிக ஆபத்திற்கு உள்ளாகிறார்கள் இந்த இடத்தை நாம் மிகவும் ஆபத்து என்று கருதலாம் எனவே ஒரு சமூகத்தில் வயதானவர்கள் மட்டுமே இருந்தால் இளைஞர்கள் மிகவும் குறைவாக இருந்தால் அல்லது இளைஞர்களே இல்லையென்றால் அந்த சமூகத்தை நாம் மிகவும் ஆபத்தானது என்று கருதலாம் அது இளைஞர்கள் மட்டுமே உள்ள சமூகத்தை காட்டிலும் அதிக ஆபத்தானது வெளிப்பட்டவர்கள் ஏழை என்றாள் அவர்கள் அதிக ஆபத்தில் உள்ளார்கள் அவர்கள் அதிகமாக வெளிப்பட கூடியவர்கள் மேலும் பணக்கார மக்களிடம் சிறந்த பொருளாதார தகுதி உள்ளது எனவே அவர்கள் குறைவான ஆபத்தில் உள்ளார்கள் வீடுகள் அல்லது கட்டிடங்கள் இவற்றைப் பொறுத்து கூட அவை மாறுபடும் குட்ச்சா வீடுகள் களிமண் வீடுகள் கான்கிரீட் வீடுகள் மற்றும் மர வீடுகள் இவை அனைத்துமே மக்கள் எந்த அளவிற்கு ஆபத்திற்கு உள்ளாகிறார்கள் என்பதை விளக்கக் கூடியதாகும் மனித வாழ்க்கை மற்றும் சொத்து மீதான தாக்கத்தை ஏற்படுத்தக் கூடிய ஆபத்து பேரழிவு பற்றிய விளக்கத்தை கூறுவதோடு எத்தனை மக்கள் அந்த ஆபத்திற்கு உள்ளானார்கள் என்பதையும் கருத்தில் கொள்கிறது அதுமட்டுமல்லாமல் அது இந்த வகையான மக்கள் அவர்களின் பண்புகள் என்ன அம்சங்கள் என்ன யாரெல்லாம் இந்த பேரழிவிற்கு ஆளானார்கள் இவை அனைத்துமே பேரழிவை விளக்க கூடியதாகும் பேரழிவுகளின் அளவு என்பதை வரையறுக்க பாதிப்பு என்பது முக்கியமான நிலைமைகளில் ஒன்றாகும் பாதிப்பு என்பது உடல் சமூக பொருளாதார மற்றும் சுற்றுச்சூழல் காரணிகள் அல்லது செயல்முறை மேலும் அது ஒரு சமூகத்தின் அபாயத்தின் தாக்கத்தை அதிகரிக்கும் ஆபத்திலிருந்து அதிகம் பாதிக்கப்படக்கூடிய இடங்கள் என்ன எந்த புவியியல் பகுதி சமூக பொருளாதார வர்க்கம் எந்த வகையான வீடுகள் அல்லது தனிநபர்கள் மற்றும் என்ன செய்ய வேண்டும் அதாவது எந்த வகையான திறன் அல்லது தழுவல் திறன் மேம்பாடு அல்லது தழுவல் நடவடிக்கைகள் தடுப்பு நடவடிக்கைகள் ஆகியவற்றை நாம் மேற்கொள்ளலாம் இவை அனைத்துமே மக்கள் எந்த அளவிற்கு ஆபத்தில் உள்ளார்கள் என்பதை விளக்க கூடியதாகும் கூறியதைப் போலவே பாதிப்பை விளக்கக்கூடிய பல நிபந்தனைகள் உள்ளன சமாளிக்கும் திறன் எதிர்ப்பு அல்லது பின்னடைவு போன்ற சமூக பாதிப்பு அல்லது வயது பாலினம் இனம் வீட்டு வகை போன்ற சில சமூக வலுவூட்டல்களை நாம் கொண்டிருக்கலாம் அதுபோலவே ஒரு சமூகத்தில் இளைஞர்களை காட்டிலும் அதிக வயதானவர்கள் இருந்தால் அந்த சமூகம் அதிக பாதிப்புக்கு உள்ளாகும் ஆண்களுடன் ஒப்பிடுகையில் பெண்கள் மிகவும் குறைவான பாதிப்புகளுக்கு உள்ளாகின்றார்கள் ஏனென்றால் ஆண்களைக் காட்டிலும் அவர்களுக்கு குறைவான சமூக பொருளாதார வாய்ப்புகள் அரசியல் வாய்ப்புகள் உள்ளன ஒரு பிரதான இன சமூகம் அல்லது பெரும்பான்மை இன சமூகம் இருக்கும்போது இவை எந்த வகையான இனத்தை பேரழிவுகளுக்கு உட்படுத்துகின்றன என்பதையும் பொறுத்தது அவர்கள் சிறுபான்மை சமூகம் அல்லது சிறுபான்மை இன இனங்களை விட குறைவாக பாதிக்கப்படக்கூடியவர்கள் இது குடும்பத்தின் வகையை பொறுத்ததும் ஆகும் கூட்டு குடும்பமா அல்லது அனு குடும்பமா இவற்றைப் பொறுத்து சமூக பாதிப்புகள் வரையறுக்கப்படுகின்றன பொருளாதார சூழல் அல்லது பாதிக்கப்படக்கூடிய பொருளாதார காரணிகளையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் அதாவது வருமானம் மற்றும் சொத்துக்கள் மற்றும் காப்பீடு மற்றும் கடன்கள் ஒருவருடைய எவ்வளவு என்பது மட்டுமல்லாமல் அவர்களுடைய காப்பீடு அதாவது அவர்களிடம் வெள்ள காப்பீடு இருந்தால் வெள்ளத்தால் பாதிக்கப்படும் பொழுது அந்த காப்பீட்டை பொறுத்தே பாதிப்புக்கான அளவு கணக்கிடப்படும் அவை பாதிக்கப்பட்டால் அவர்களின் வாழ்வாதாரம் தடைபடும் மேலும் அவர்களுக்கு அங்கே காப்பீடு இருந்தால் அந்த செயல்முறையிலிருந்து மீள அவர்களுக்கு உதவும் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய கடன்கள் அவர்களால் எவ்வளவு பேரழிவை தாங்க இயலும் என்பதை விளக்ககூடியதாகும் நம்மிடம் பேரிடர் ஆபத்தினை பறையருக்கும் பேரிடர் வடிவம் உள்ளது இதைப் பற்றி நாம் பின்பு பேசலாம் இது ஒரு குறிப்பிற்காக மட்டுமே நம்மிடம் பேரிடர் ஆவதற்கான உடல் கூறுகள் உள்ளன உதாரணமாக பேரிடரின் ஆபத்துகளை வரையறுப்பது நிலத்தின் பயன்பாடு பொரியல் கட்டிடக்கலையின் முன்னோர்க்கு பார்வை மற்றும் கட்டிடம் அமைந்திருக்கும் இடம் அதன் நிலை ஆகிய அனைத்தும் பாதிப்பிற்கு உள்ளான கட்டிடங்களை வரையறுக்கின்றன சில மக்கள் கூறுகையில் அவர்கள் தீங்கு விளைவிக்கும் வழிகளில் வைக்கப்படுவதாகவும் அல்லது தவறான நேரத்தில் தவறான இடத்தில் இருப்பதாகவும் கருதுகிறார்கள் சில மக்கள் இதை ஒரு விதமான வெளிப்பாடாகும் மற்றும் சிலர் இதை பாதிப்பாகவும் கருதுகிறார்கள் அதனால் மக்கள் தொகையின் அடர்த்தி நிலை குடியிருப்புகளின் தொலைவு முக்கியமான உள்கட்டமைப்புகளுக்கு பயன்படுத்தப்படும் வடிவமைப்பு மற்றும் பொருள் நாம் எந்த வகையான கட்டிட பொருட்களை பயன்படுத்துகின்றோம் என்பன அனைத்தும் சமூக பாதிப்பினை வரையறுக்கும் காரணிகள் கல்வி வயது பாலினம் சமூக நிலை சமூக சமத்துவம் கலாச்சாரம் மற்றும் மரபுகள் சுகாதார நிலை போன்ற பாதிக்கப்படக்கூடிய சமூக காரணிகள் அனைத்து மக்களின் பாதிப்புகளை வெளிப்படுத்துகின்றன மேலும் நம்மிடம் பொருளாதார காரணிகளான தனிநபரின் பொருளாதாரம் சமூகம் மற்றும் சமுதாயத்தின் வருமானம் வருமானத்தின் இருப்பு கடன்கள் வரவுகளுக்கான அணுகல் கடன் காப்பீடு ஆகிய இவை அனைத்தும் பேரழிவுகளை வரையறுக்கின்றன மேலும் நம்மிடம் சுற்றுச்சூழலின் காரணிகளான இயற்கை வளங்களின் குறைவு வளங்களின் சீரழிவு நிலை நச்சுத் தன்மையின் வெளிப்பாடு மற்றும் அபாயகரமான மாசுபடுதல் போன்றவை உள்ளன எனவே ஆபத்து வெளிப்பாடு மற்றும் பாதிப்பு ஆகிய மூன்று கூறுகளும் பேரிடர் ஆபத்தின் புரிதலுக்கு மிக முக்கியமானது பேரிடர் பாதிப்பை பற்றிய பல முன்னோக்கில் நான் பின்பு கலந்துரையாடலாம் ஆனால் இங்கே பேரிடர் என்பதின் விளக்கமானது ஆபத்து வெளிப்பாடு மற்றும் பாதிப்பு என்பது ஆகும் மற்றும் யுனைடெட் நேஷன்ஸ் ஐ எஸ் டி ஆர்ரின் முறையான விளக்கத்தின்படி பேரிடர் என்பது ஒரு ஆபத்து செயல்முறையின் செயல்பாடு அதன் முடிவு ஆபத்துகளின் சேர்க்கை பாதிக்கப்படக்கூடிய நிலை போதுமான திறன் இல்லாமை அல்லது எதிர்மறையான ஆபத்தில் விளைவை குறைக்க வல்லது எனவே ஒரு பேரிடர் ஒரு சமூகத்தை சீர்குலைக்க வல்லது அல்லது ஒரு சமூகத்தின் பரவலான உயிர் பொருள் பொருளாதாரம் சுற்றுச்சூழல் இறப்பிற்கு காரணமானது இதனால் பாதிக்கப்பட்ட சமூகம் அல்லது சமுதாயத்தினரால் தங்களின் சொந்த வளங்களை பயன்படுத்தி சமாளிக்கும் திறனை மிஞ்சுகிறது மிக்க நன்றி